அனைவருக்கும் வணக்கம் ஐஐடி கான்பூரின் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த என் எல் மூக் பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது 6 வது வாரம் நாம் தொகுதி 6 இல் இருக்கிறோம் இது விரிவுரை எண் 33 ஆகும் இந்த வாரத்தில் நீங்கள் அறிந்தபடி நான் தகவல்தொடர்பு திறன்களில் கவனம் செலுத்தி வருகிறேன் கடந்த சொற்பொழிவில் தகவல்தொடர்புக்கான தடைகள் பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பித்தேன் மேலும் இந்த விரிவுரையிலும் நான் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனைகளில் கவனம் செலுத்தி தகவல்தொடர்புக்கான தடைகளைத் தொடரப் போகிறேன் நான் தொடங்குவதற்கு முன் முந்தைய விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாகப் பார்ப்போம் முந்தைய சொற்பொழிவு தகவல்தொடர்புக்கான தடைகள் நீங்கள் புரிந்து கொண்ட தடைகள் அல்லது எந்தவொரு நல்ல பயனுள்ள தகவல்தொடர்புக்கும் தடைகள் உடல் மன உணர்ச்சி உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய எந்தவொரு தடைகளுடனும் தொடங்கியது எனவே அவை தடைகளாக செயல்படுகின்றன பின்னர் அவை தகவல்தொடர்பு தோல்விக்கு பங்களிக்கின்றன அல்லது தவறான தகவல்தொடர்புக்கு வழிவகுக்கும் பின்வரும் சொற்பொழிவில் தவறான தகவல்தொடர்புகளைப் பார்க்கப் போகிறோம் ஆனால் இப்போது அது தகவல்தொடர்பு தோல்வியை ஏற்படுத்தும் என்பதை நீங்கள் புரிந்துகொள்ளுங்கள் அனுப்புனர் மற்றும் பெருநரின் ஆளுமையிலிருந்து எழும் தடைகளையும் நாங்கள் குறிப்பாகப் பார்த்தோம் பின்னர் அந்த தடைகள் எவ்வாறு எழலாம் எந்த மட்டங்களில் எழலாம் மற்றும் குறியாக்க டிகோடிங் நிலை பற்றி விவாதிக்கத் தொடங்கினோம் ஒரு பொதுவான குறியீட்டைப் பகிர்வது இல்லை என்றால் அது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் மக்கள் அதை வெவ்வேறு மட்டங்களில் புரிந்து கொள்ள முடியும் எனவே மொழி கூட ஒரு பொதுவான குறிப்பு கட்டமைப்பைக் கொண்டிருக்க வேண்டும் சாமானிய மக்கள் அதை வேறு முறையில் புரிந்து கொள்ளலாம் அங்கு நீங்கள் அதை வெவ்வேறு குழுக்கள் விஞ்ஞானிகள் அல்லது உளவு பார்ப்பதில் ஈடுபட்டுள்ள நபர்களிடம் எடுத்துச் சென்றால் பொருள் மாறக்கூடும் அனுப்புநர் அவர் அல்லது அவள் தனது நோக்கத்தைப் பற்றி தெளிவாக இல்லை என்றால் அல்லது மொழியின் பொருத்தமற்ற பயன்பாட்டைப் பயன்படுத்தினால் தடையும் ஏற்படலாம் பெறுநரைப் பொறுத்தவரை இதே விஷயம் நடக்கலாம் ஆசிரியர் மாணவரின் உதாரணத்தை நான் உங்களுக்குக் கொடுத்தேன் அங்கு ஆசிரியர் ஈராக்கின் தீய விளைவுகளை விளக்க விரும்பினார் ஈராக்கின் எதிர்மறை விளைவுகள் மற்றும் மாணவர் அதை முற்றிலும் வேறு வழியில் எடுத்துக் கொண்டார் ஏனெனில் அவரால் செய்தியை சரியாகப் புரிந்துகொள்ளவும் விளக்கவும் முடியவில்லை சமூகத் தடைகள் பொதுவாக உளவியல் ரீதியானவை மக்கள் தகவல்தொடர்புகளில் உள்ள பொதுவான தன்மையை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ள முனைகிறார்கள் பின்னணியில் உள்ள வேறுபாடுகள் கவனிக்கப்படுவதில்லை புலனுணர்வில் உள்ள வேறுபாடு மற்றும் தடைகளை ஏற்படுத்தும் காரணிகள் ஆகியவை கடந்த விரிவுரையில் விவாதிக்கப்பட்டன முடிவாக பச்சாத்தாபத்தைப் பயன்படுத்துவதில் குறிப்பிட்ட முக்கியத்துவம் அளித்து சமாளிக்கும் உத்திகள் பற்றியும் நான் உங்களுடன் பேசினேன் இப்போது இதில் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனைகளுக்கான தடைகளில் அதிக கவனம் செலுத்துவோம் இப்போது நான் உங்களுக்குச் சொன்ன முந்தைய கருத்தைத் தொடர வரையறுக்கப்பட்ட குறிப்பு கட்டமைப்பின் காரணமாகவும் இது நிகழலாம் இதன் பொருள் என்ன எனவே ஒரு சூழல் சூழ்நிலை உள்ளது அதில் சில நேரங்களில் பொதுவான சூழல் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை அல்லது யாராவது ஒரு சொல் பயன்படுத்துவதால் யாராவது ஒரு வாசகத்தைப் பயன்படுத்துவதால் உங்களால் மொழியைப் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒரு எளிய உதாரணத்தை நான் தருகிறேன் ஒரு மாணவருக்கு அமெரிக்காவில் உள்ள ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது பின்னர் அவர் முதல் நாளில் தரையிறங்கினார் பின்னர் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் எனவே அவர் முதலாளியை ஈர்க்க விரும்பினார் எனவே அவள் முதலாளியிடம் மீண்டும் மீண்டும் சென்று ஏதாவது வேலை செய்யலாமா என்று கேட்டாள் அதற்கு முதலாளி நிதானமாக இருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே ஏதாவது வேலை இருந்தால் நான் உங்களை அழைப்பேன் என்று கூறினார் பின்னர் பிற்பகல் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர் அவளை அழைத்தார் பின்னர் அவர்கள் மிகவும் பிஸியான சந்திப்பில் இருந்தனர் பின்னர் பல நிறுவனங்களைச் சேர்ந்த மக்கள் வந்துள்ளனர் சில சட்ட தகராறு ஏற்பட்டது ஏதோ நடக்கிறது எனவே அவரது பிஸியில் அவர் மக்களுடன் விவாதிப்பதில் முழுமையாக மூழ்கிவிட்டார் அவர் தனக்காக ஒரு ஆவணத்தை எரிக்க முடியுமா என்று அவளிடம் கேட்டார் அவர் அதை எனக்காக எரிக்க முடியுமா என்று கேட்டார் பின்னர் அவர் அந்த ஆவணத்தை அவளிடம் கொடுத்தார் அவள் ஆவணத்தை எடுத்தாள் அவள் தனது அறைக்குச் சென்றாள் அவர் ஏன் என்னை அதை எரிக்கச் சொல்கிறார் என்று நினைத்தாள் எனவே நான் அதை அழிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அது மிகவும் பாதுகாப்பாக இருக்கலாம் எனவே அவள் ஒரு தீப்பெட்டி எடுத்தாள் பின்னர் அவள் அதை எரித்தாள் பின்னர் சாம்பல் முற்றிலும் அழிக்கப்படுவதை உறுதிசெய்து பின்னர் குப்பையில் சரியாக போட்டாள் பின்னர் அவள் தனது முதல் வேலையை மிகவும் நேர்த்தியாகச் செய்து விட்டு அமர்ந்தாள் அரை மணி நேரத்திற்கு பிறகு கோபமடைந்த முதலாளி அவளை அழைத்து என்ன நடந்தது என்று கேட்டார் நீங்கள் அதை இன்னும் எரிக்கவில்லையா எனவே நான் அதை எரித்துவிட்டேன் ஐயா என்று அவள் சொன்னாள் பிறகு அது எங்கே நகல் எங்கே இப்போது அப்போது தான் அவளுக்கு புரிந்தது எரிப்பதற்கு இங்கே அலுவலகத்தில் வேறு ஏதோ அர்த்தம் போலிருக்கிறது நமது காலங்களை போலவே எரிப்பது சீரீஸை எரிப்பது என்றால் உண்மையில் ஒரு புகைப்பட நகலை எடுத்து இதைப் படம் எடுத்து இதைப் பிரதி எடுப்பது இப்போது முதலாளி மிகவும் கோபமடைந்தார் என்று சொல்லத் தேவையில்லை ஏனென்றால் அது அவர்கள் சுமார் 50 ஆண்டுகளாக சேமித்து வைத்திருந்த ஒரு ஆவணம் அவர் அவளை நம்பினார் ஒரே கணத்தில் அவர் நிறுவனம் கட்டியெழுப்பிய நல்லெண்ணத்தை முற்றிலுமாக அழித்தார் அவள் சேர்ந்த முதல் நாளிலேயே வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டாள் என்று சொல்லத் தேவையில்லை இப்போது பயன்படுத்தப்பட்ட சொல் குறித்து ஒரு சிறிய அறிவு இல்லாமை காரணமாகவும் அவரது வரையறுக்கப்பட்ட குறிப்பு கட்டமைப்பின் காரணமாக அவளுக்குப் புரியவில்லை இப்போது நாம் மேலும் எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கலாம் ஆனால் நாம் மேலும் எடுத்துக்காட்டுகளைப் பார்க்கும்போது ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனைகள் குறிப்பாக உணர்ச்சி தலையீடு தொடர்பான தடைகளின் வேறு சில அம்சங்களைப் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தனிப்பட்ட பரிவர்த்தனைகளில் பெரும்பாலான நேரங்களில் உணர்ச்சிகள் தான் ஒரு பெரிய தடையாக செயல்படும் உணர்ச்சி ரீதியான எதிர்வினைகள் எதிர்மறையான அணுகுமுறைகள் மற்றும் தவறான நேரம் யாராவது எதையாவது பெறத் தயாராக இல்லை பின்னர் நீங்கள் சென்று அந்த நபர் ஆர்வம் காட்டாத விஷயத்தைப் பற்றி பேசுகிறீர்கள் எனவே இது ஒரு உணர்ச்சி ரீதியான தடையை உருவாக்கலாம் தீவிரமான உணர்ச்சியின் வெளிப்பாடு கூட செய்தியை சிதைக்கக்கூடும் அது அன்பாக இருக்கலாம் இது நேர்மறையானது ஆனால் அது வெறுப்பு பொறாமை கோபம் மகிழ்ச்சி துக்கம் என அனைத்தும் குறுக்கீடுகளாக செயல்படக்கூடும் இப்போது சில மறைக்கப்பட்ட திறந்த உணர்ச்சி சைகைகள் கலாச்சார ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ளன வெறுமனே அரவணைப்பு கொடுக்க யாரையாவது ஒரு இடத்தில் கட்டிப்பிடிப்பது கைகுலுக்குவது அல்லது புன்னகைத்து வணக்கம் சொல்வது போன்றது எனவே இவை அனைத்தும் கலாச்சார ரீதியாக வழங்கப்படுகின்றன ஆனால் எதிர்மறை உணர்ச்சிகள் அவற்றை நீங்கள் எங்கு பெறுகிறீர்கள் என்பதைப் பொருட்படுத்தாமல் தடைகளாக செயல்படுகின்றன பயம் அச்சம் தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும் தவறான எண்ணம் கோபம் கசப்பு வெறுப்பு பொறாமை சந்தேகம் அவநம்பிக்கை துயரம் பதட்டம் குறைந்த சுயமரியாதை போன்ற சில எதிர்மறை உணர்ச்சிகளும் ஒரு தடையாக துயரமாக மன அழுத்தமாக செயல்படும் பின்னர் உடல்நல சோர்வைப் பொறுத்தவரை யாராவது அதிகமாக வேலை செய்தால் அந்த நபர் மீண்டும் அவருக்கு முன் உள்ள தகவல்தொடர்புகளில் உணர்ச்சிபூர்வமாக ஈடுபட முடியாது உடல்நலக்குறைவு வலி ஒருவித உடல் வலி யாரோ ஒருவர் காய்ச்சலில் இருக்கிறார் ஒருவித இயலாமை மீண்டும் அது அந்த நபரை உள்ளே பாதிக்கும் உளவியல் ரீதியாக அந்த நபர் தனக்கு அல்லது அவளுக்கு முன்பு இருப்பவருடன் தொடர்பு கொள்ள முடியாது இப்போது உணர்ச்சி குறுக்கீடு பற்றிய பிற சுவாரஸ்யமான அம்சங்கள் எதிர்மறை உணர்ச்சிகள் நேர்மறையானவற்றை விட அதிகமாக தலையிடுகின்றன எனவே நீங்கள் பொதுவாக நேர்மறையானவற்றைப் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனெனில் அவை எதிர்மறை உணர்ச்சிகளைப் போல தீங்கு விளைவிப்பதில்லை எடுத்துக்காட்டாக அச்சுறுத்தும் அணுகுமுறை யாராவது ஆதிக்கம் செலுத்தும் அணுகுமுறை ஆகியவற்றுடன் சென்றால் அது மறுபுறம் உள்ள நபரை தற்காப்பு உடையவராக மாற்றுகிறது மற்ற நபர் செய்திகளை தவறாகப் புரிந்துகொள்ளவோ புறக்கணிக்கவோ அல்லது அதிக எதிர்வினையாற்றவோ வாய்ப்புள்ளது அந்த நபர் தற்காப்பாக மாறி அவர் என்னைத் தாக்க முயற்சிக்கிறார் என்று நினைப்பார் அவர் ஒரு அடக்குமுறை வகையான சூழ்நிலையில் இருக்கிறார் எனவே நான் என்னைப் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது மீண்டும் தகவல்தொடர்புகளில் ஒரு தடையாக செயல்படுகிறது பின்னர் பயன்படுத்தப்படும் மொழி ஒரு பெரிய தடையாக செயல்பட முடியும் இது மொழியைப் பற்றிய வேடிக்கையான விஷயம் உங்களுக்குத் தெரியும் எல்லா நேரத்திலும் நாம் மொழி விளையாட்டுகளை விளையாடும்போது நாம் விஷயங்களை நேரடியாகச் சொல்லவில்லை மக்கள் அதை சரியாகப் புரிந்துகொள்வதை கூட நாங்கள் விரும்பவில்லை தகவல்தொடர்பு என்பது நிறைய அனுமானங்கள் மற்றும் அனுமானங்கள் மற்றும் பகிரப்பட்ட அர்த்தங்களுடன் பெரும்பாலும் வரையறுக்கப்பட்ட குறிப்பு கட்டமைப்புடன் செயல்படுகிறது என்பதை நாங்கள் அறிவோம் ஆனால் இன்னும் இரண்டு அர்த்தங்களைக் கொண்ட சொற்களைப் பயன்படுத்துவதில் நாம் மகிழ்ச்சியடைகிறோம் சில நேரங்களில் ஒரே எழுத்துக்கள் உள்ளன ஆனால் உச்சரிப்பும் அர்த்தமும் வேறுபட்டவை ஏனெனில் அவை இலக்கண ரீதியாக வெவ்வேறு பிரிவுகளாக இருப்பதால் வினைச்சொல் மற்றும் பெயர்ச்சொல்லாக இருக்கலாம் சில உதாரணங்களை இங்கு கொடுத்துள்ளேன் எனவே சில நேரங்களில் நீங்கள் இலக்கண வகை நிலைமை வார்த்தை பயன்படுத்தப்படும் இடம் அது மீண்டும் உச்சரிக்கப்படும் விதம் ஆகியவற்றைப் புரிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களிடம் என்ன சொல்லப்படுகிறது என்பதை நீங்கள் தவறாகப் புரிந்து கொள்ளலாம் என்பதை நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் ஒரே வார்த்தையை வெவ்வேறு உச்சரிப்புகளுடனும் வெவ்வேறு அர்த்தத்துடனும் பயன்படுத்தக்கூடிய சில எடுத்துக்காட்டுகளைப் பாருங்கள் முதல் உதாரணத்தைப் பாருங்கள் நமது தோட்டம் எவ்வளவு ப்ரொட்யூஸ் ப்ரொட்யூஸ் செய்ய முடியும் என்பதை யாராலும் நம்ப முடியவில்லை எனவே ப்ரொட்யூஸ் அல்லது விளைச்சல் நமது தோட்டம் ப்ரொட்யூஸ் செய்யக்கூடிய பொருட்கள் அது எவ்வளவு வளர முடியும் என்பது தான் செயல்பாடு அடுத்ததைப் பாருங்கள் அவர்கள் உள்ளூர் திரையரங்கில் ப்ராஜெக்டை ப்ரொஜெக்ட் செய்யப் போகிறார்கள் இது பவர் பாயிண்ட் வடிவில் இருக்கலாம் வீடியோ வடிவில் இருக்கலாம் அவர்கள் ப்ரொஜெக்ட் செய்யப் போகிறார்கள் அதாவது ப்ரொஜெக்டரில் காண்பிக்கப் போகிறார்கள் இந்த ப்ராஜெக்ட் இது உள்ளூர் திரையரங்கில் செய்யப்படும் கணக்கெடுப்பின் எழுதப்பட்ட பகுதியாகும் இசைக்குழு தங்கள் ரெக்கார்டை ரெகார்ட் செய்ய ஸ்டுடியோவை முன்பதிவு செய்தது ரெகார்ட் என்பது அவர்களின் செயல்பாடுகளின் ஒரு வகையான சேமிப்பு ரெகார்ட் செய்வது என்பது உண்மையில் அந்த நேரத்தில் அதை பதிவு செய்ய முயற்சிப்பது அடுத்தது சமமாக சுவாரஸ்யமானது கட்டு கட்டு வூண்ட் வூண்ட் என்பது பின்னர் காயத்தைச் சுற்றி எதையாவது சுழற்றுவது போன்றது வூண்ட் என்பது காயம் மற்றொரு சுவாரஸ்யமான உதாரணம் நாங்கள் பாலிஷ் தளபாடங்களை பாலிஷ் செய்யவேண்டும் எனவே பாலிஷ் என்பது பிரகாசிக்க வைப்பது என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் போலந்து மக்களிடமிருந்து போலந்திலிருந்து வந்த தளபாடங்களை மெருகூட்ட வேண்டும் ப்ரெசென்ட் போன்ற நேரம் இல்லை என்பதால் அதாவது தற்போதைய தருணம் ப்ரெசென்ட்டை ப்ரெசென்ட் செய்வதற்கான நேரம் இது என்று அவர் நினைத்தார் மூன்றாவது ப்ரெசென்ட் பரிசு முதலாவது நிகழ்காலத்தைக் குறிக்கும் தற்போதைய நேரம் இரண்டாவது கொடுக்கும் செயல் மூன்றாவது பரிசையே குறிக்கிறது ஒரே வார்த்தை ப்ரெசென்ட் ஒரே எழுத்துப்பிழையை கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் அது மூன்று வெவ்வேறு அர்த்தங்களுடன் எவ்வாறு செயல்பட முடியும் மற்றும் நீங்கள் அதை மீண்டும் பார்த்தால் நான் வைத்த கடைசி எடுத்துக்காட்டு வேடிக்கையானது நான் நேற்று ஈவினிங் கழித்தேன் அடுத்தது அதே எழுத்துப்பிழை ஆனால் அது ஈவினிங் அல்ல ஈவெனிங் அது ஈவென் வார்த்தையிலிருந்து வருகிறது நீங்கள் எதையாவது மென்மையாக்க தட்டையாக்க சமமாக்க முயற்சிக்கும்போது சீரற்ற சில விஷயங்களை அகற்ற முயற்சிக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் அவற்றை நேராக்குகிறீர்கள் அவற்றை வரிசைப்படுத்துகிறீர்கள் எனவே நான் நேற்று ஈவினிங் ஒரு குவியல் அழுக்கை ஈவென் செய்ய முயற்சித்தேன் மக்கள் அதை வேறு அர்த்தத்தில் பயன்படுத்தினால் மொழியும் இந்த சிக்கலை ஏற்படுத்தும் போது நீங்கள் இப்போது பார்க்க முடியும் என்று நம்புகிறேன் எனவே இந்த சிக்கல்களில் சிலவற்றை நாம் எவ்வாறு சமாளிக்க முடியும் எடுத்துக்காட்டாக தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ நாம் மோதலைத் தீர்க்கும்போது யாராவது கோபமான தொனியைப் பயன்படுத்தும்போது நீங்கள் குரலைக் குறைக்க வேண்டும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் அனுப்புநர் அக்கறை காட்ட வேண்டும் நம்பிக்கையைப் பெற வேண்டும் குறிப்பாக எதையாவது அறிமுகப்படுத்துவதற்கு முன்பு பெறுநரின் பார்வையில் நம்பகத்தன்மையை நிறுவ வேண்டும் பின்னர் இது நிலையான மற்றும் கணிக்கக்கூடிய நடத்தை மூலம் மட்டுமே செய்ய முடியும் அதாவது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தகவல்தொடர்புகளில் நம்பிக்கையைப் பெற வேண்டும் பின்னர் நீங்கள் ஏதாவது சொல்லும்போது மக்கள் உங்களை நம்புவார்கள் நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்தால் உங்கள் பணியிட நிறுவனத்தில் எதையாவது அறிமுகப்படுத்த விரும்பினால் இதை அறிமுகப்படுத்துகிறீர்கள் என்று மக்கள் பயப்படுகிறார்கள் இது ஒரு புதிய இயந்திரம் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது உங்கள் முழு அலுவலகமும் தானியங்கியாக இருக்கும் புதிய மென்பொருள் வரும் புதிய கணினிகள் வரும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அவர்கள் ஒரு வார காலத்திற்குள் கணினிகள் மூலம் மட்டுமே எல்லாவற்றையும் பயன்படுத்த வேண்டும் இப்போது மக்கள் மாற்றத்தைப் பற்றி பயப்படுவார்கள் மக்கள் எதிர்ப்பார்கள் இப்போது நீங்கள் அதை கல்வி மற்றும் பரிச்சயத்தின் மூலம் மட்டுமே அகற்ற முடியும் நீங்கள் அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு பயிற்சி படிப்புகளை வழங்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்கு வீடியோக்களில் காட்ட வேண்டும் நீங்கள் நோக்குநிலை திட்டங்களை வைத்திருக்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்குக் காட்ட வேண்டும் அவர்களுக்கு தெரிய வேண்டும் அவர்களுக்கு முதலில் அனுபவத்தைக் கொடுக்க வேண்டும் பின்னர் அவர்கள் இது பாதிப்பில்லாதது தொழில்நுட்பம் நன்றாக உள்ளது அது எனக்கு உதவப் போகிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இவ்வாறு நீங்கள் அவர்களை சமாதானப்படுத்த முடியும் இதேபோல் தவறான நேரமும் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனைகளுக்கு மிக மோசமான தடையாக இருக்கலாம் எனவே ஒருவர் சிறந்த உளவியல் தருணத்தைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போது தொழிலாளி சம்பள அதிகரிப்பைக் கேட்க விரும்புகிறார் முதலாளி ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ரூபாயை இழந்துவிட்டார் பின்னர் அவர் மிகவும் சோகமாக இருக்கிறார் பின்னர் அவர் ஒரே பரிவர்த்தனையில் இழந்தார் அவர் நிறைய பணத்தை இழந்தார் பின்னர் இந்த நபர் உள்ளே சென்று பதவி உயர்வு மற்றும் சில அதிகரிப்பு மற்றும் இந்த விஷயத்தைக் கேட்கிறார் எனவே முதலாளி கோபப்பட வாய்ப்புள்ளது ஆனால் அதே முதலாளி ஒரு வணிக வெற்றி இருந்தது பின்னர் அவர் நிறைய பணம் சம்பாதித்தார் பின்னர் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அந்த நேரத்தில் இந்த நபர் நுழைந்து ஐயா என்று கூறுகிறார் பின்னர் அவர் என்ன கேட்கிறார் பின்னர் முதலாளி தானே இந்த திட்டத்தில் நீங்கள் எனக்கு உதவி செய்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சியடைகிறேன் என்று பாராட்டுகிறார் பின்னர் நீங்கள் அதை மிகச் சிறப்பாகச் செய்தீர்கள் எனவே நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் பின்னர் அந்த நபர் ஐயா எனக்கு ஒரு விடுமுறை தேவை என்று கூறுகிறார் பின்னர் நீங்கள் கருத்தில் கொள்ள முடிந்தால் நான் அதிகரிப்பு மற்றும் பதவி உயர்வுக்கு விண்ணப்பித்தேன் எனவே அது சரி என்று முதலாளி கூறுவார் நீங்கள் போகலாம் நீங்கள் விடுமுறையை அனுபவிக்கலாம் எனவே சரியான நேரத்தைத் தேர்ந்தெடுப்பது சிறந்த உளவியல் தருணத்தைத் தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியமானது ஒரு திரைப்படத்தில் கதாநாயகன் கதாநாயகியிடம் மண்ணந்திட வேண்டுகிறார் நிறைய கண் தொடர்பு கொண்டு பின்னர் புன்னகைக்கிறார் அதன் பிறகு அவர் தைரியத்தை திரட்டுகிறார் அவளுக்கு உண்மையில் அவர் மீது ஆர்வம் இருப்பதாக அவர் தெளிவாக உணர்கிறார் பின்னர் அவர் ஒரு கார்டை கொடுக்கிறார் பின்னர் அவர் அவளை விரும்புவதாகவும் அவளை தனது வாழ்க்கைத் துணையாக வைத்திருக்க விரும்புவதாகவும் கூறுகிறார் ஆனால் பின்னர் அந்தப் பெண் சுமார் 3 நாட்களுக்கு எதுவும் சொல்லவில்லை பின்னர் அடுத்த 3 நாட்களுக்கு அவள் வரவில்லை இப்போது கதாநாயகி எதுவும் சொல்லாததால் ஹீரோவுக்கு கடுமையான இதய வலி ஏற்படுகிறது பின்னர் கதாநாயகி இந்த நபரை உண்மையில் விரும்புகிறார் என்று கூறப்படுகிறது ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தவில்லை ஏனெனில் அவர் அதை வழங்கிய நாளிலேயே அவள் வெளிப்படுத்த நினைத்தாள் மறுநாள் சகோதரி தற்கொலை செய்து கொண்டார் சகோதரி ஓடிவிட்டதால் தந்தை மிகவும் கோபமடைந்தார் பின்னர் தந்தை தனது விருப்பத்தை ஏற்கவில்லை என்பதால் எனவே அவர் தனது கூட்டாளருடன் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்தார் அது அவளைப் பாதித்தது இது அவளை ஒரு அதிர்ச்சியில் ஆழ்த்தியது இதை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்று அவள் முற்றிலும் குழப்பமடைந்தாள் எனவே உறவை ஏற்றுக்கொள்ள அவளுக்கு சில முதிர்ச்சியைக் கொடுப்பதற்கு நேரம் தேவைப்பட்டது மேலும் சிறந்த உளவியல் தருணம் அவர் உண்மையில் முன்மொழிவை வழங்கிய தருணம் அல்ல எனவே அனைத்து வகையான மனித தொடர்புகளிலும் சிறந்த உளவியல் தருணத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பது மிகவும் முக்கியம் இதனால் அது வெற்றிகரமாக மாறும் மேலும் சில மொழித் தடைகளைப் பார்ப்போம் இவற்றை நீங்கள் எவ்வாறு கடக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் ஒரே வார்த்தைகள் வெவ்வேறு கலாச்சார சூழலில் வெவ்வேறு மொழி பேசும் மக்களுக்கு வெவ்வேறு விஷயங்களை எவ்வாறு குறிக்கும் என்பதற்கான கூடுதல் எடுத்துக்காட்டுகள் ஒரு உதாரணம் சீனாவில் கோகோ கோலா கெய்கோ கேலா என அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போது சீன மொழியில் இது மெழுகு டாட்போல் அல்லது மெழுகு நிரப்பப்பட்ட பெண் குதிரையை கடிப்பது என்று பொருள்படும் இப்போது பின்னர் அவர்கள் கோகோ கோல் என்று மாற்றினர் இது வாயில் மகிழ்ச்சியைக் குறிக்கிறது எனவே அவர்கள் இதை மாற்றியபோது மக்கள் அதை அதிகம் வாங்கத் தொடங்கினர் ஏனெனில் இது கலாச்சார ரீதியாக அவர்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றைக் குறிக்கிறது பின்னர் அவர்கள் முன்பு கொடுக்கப்பட்ட மற்ற எதிர்மறையான அர்த்தத்திற்கு பதிலாக வாயில் உண்மையில் மகிழ்ச்சியைக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வை அது அவர்களுக்குத் தந்தது இதேபோல் சில நேரங்களில் மொழிபெயர்ப்பில் அர்த்தம் இழக்கப்படலாம் இந்த உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தென் அமெரிக்காவில் ஜெனரல் மோட்டார்ஸ் செவி நோவாவை அறிமுகப்படுத்தியபோது கார் ஆரம்பத்தில் விற்கப்படவில்லை பின்னர் அவர்கள் நோவா இது உண்மையில் புதுமையான ஒன்றைக் குறிக்கிறது ஆனால் மொழிபெயர்ப்பில் இதன் உண்மையான அர்த்தம் இது செல்லாது எனவே இது முரண்பாடாக இருந்தது ஏனென்றால் போகாத ஒரு காரை யார் வாங்குவார்கள் பின்னர் அவர்கள் செய்த தவறை அவர்கள் உணர்ந்தனர் பின்னர் அவர்கள் ஸ்பானிஷ் சந்தைகளில் காரை காரிபே என்று மறுபெயரிட்டனர் எனவே இது காரிபீன் என்பதைக் குறிக்கிறது இது அவர்களின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் அவர்கள் அதை பெருமையுடன் சொந்தமாக்க முடியும் எனவே அது முழு சந்தையையும் மாற்றியது பின்னர் மக்கள் அதை மகிழ்ச்சியுடன் வாங்கத் தொடங்கினர் எனவே மொழியைப் பொறுத்தவரை இந்த சிக்கல்களை நீங்கள் எவ்வாறு தீர்ப்பீர்கள் நாம் எவ்வாறு சமாளிக்க முடியும் நீங்கள் ஒரு தெளிவற்ற அல்லது பாலிசெமஸ் வார்த்தையைப் பயன்படுத்தும்போது பாலிசெமஸ் சொல் பல அர்த்தங்களைக் கொண்ட ஒரு வார்த்தையாகும் இப்போது நீங்கள் மற்றவரிடம் சொல்லும்போது அதைப் பயன்படுத்தும் பொருள் என்ன என்பதைச் சூழலில் தெளிவுபடுத்துங்கள் தயவுசெய்து அதை தெளிவுபடுத்தி தவறான தகவல்தொடர்புக்கு வழிவகுக்கும் உச்சரிப்பில் ஏதேனும் கலாச்சார மாறுபாட்டைப் புரிந்துகொள்ள முயற்சிக்கவும் பேசும்போது உங்கள் நோக்கங்களை நேர்மறையான சொற்களற்ற சைகைகளுடன் தொடர்புபடுத்துங்கள் சொற்களற்ற தகவல்தொடர்புகளில் இன்னும் சில விரிவுரைகளை செலவிடப் போகிறோம் ஆனால் இப்போது உங்கள் உடல் மொழியும் நீங்கள் சொல்ல விரும்புவதை சரியாக தொடர்பு கொள்ள முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் நேர்மறையான ஒன்றைச் சொல்கிறீர்கள் என்பதை மற்ற நபர்கள் புரிந்துகொள்ள இது உதவும் இது எதிர்மறையான ஒன்றல்ல உங்கள் கை சைகைகளால் அவர்களால் புரிந்து கொள்ள இயல வேண்டும் கலாச்சார ரீதியாக வேறுபட்ட சூழ்நிலையில் தேவைப்பட்டால் உங்களுக்கு கூட மொழி புரியவில்லை என்றால் தேவைப்படும்போது ஒரு மொழிபெயர்ப்பாளர் அல்லது சொந்த பேச்சாளரின் உதவியை நாடுங்கள் எனவே மொழியைப் பற்றிய உங்கள் சொந்த அறியாமை அல்லது நீங்கள் செயல்பட முயற்சிக்கும் வரையறுக்கப்பட்ட கட்டமைப்பின் காரணமாக நீங்கள் பிழைகளைச் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்க இது மீண்டும் உதவும் ஒருவருக்கொருவர் உறவுகளில் ஒரு வகையான உராய்வு அல்லது தவறான புரிதல் இருப்பதாக நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக கேள்விகளைக் கேட்கலாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு நீங்கள் ஒரு தீவிரமான கவனிப்பாளராக இருக்கும்போது நீங்கள் செய்யும் விதத்தைப் போலவே கேள்விகளைக் கேளுங்கள் தெளிவுபடுத்தல்களைத் தேடுங்கள் உங்கள் தகவல்தொடர்பு அர்த்தம் எளிதில் புரிந்து கொள்ளப்படுகிறது என்று ஒருபோதும் கருத வேண்டாம் நாம் ஏதோ சொன்னோம் அதை 100 சதவீதம் திறம்பட தொடர்பு கொண்டுள்ளோம் என்று நம்மில் பெரும்பாலோர் நினைக்கும் பொதுவான தவறான கருத்து இதுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதுதான் நம்மிடம் உள்ள மாயை எனவே உங்கள் தகவல்தொடர்பு அர்த்தம் எளிதில் புரிந்து கொள்ளப்படுகிறது என்று ஒருபோதும் கருத வேண்டாம் நீங்கள் அதைச் சரிசெய்கிறீர்கள் மேலும் உங்கள் செய்தியைப் பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் இருக்க வேண்டும் தேவையில்லாத மிதமிஞ்சிய சொற்களைப் பயன்படுத்த வேண்டாம் இடையில் எதையாவது சொல்ல ஆரம்பித்தால் அதையே மீண்டும் சொல்லலாம் அதே சமயம் அதையே மீண்டும் வலியுறுத்தலாம் இடையில் உள்ளதைப் போல சுருக்கமாகக் கூறுங்கள் அவர்களுக்கு அது புரியவில்லை என்றால் சொற்றொடரை சுருக்கமாகக் கூற முயற்சிக்கவும் கடினமானவற்றை எளிமையான சொற்களில் சொற்றொடராக வைக்கவும் நீங்கள் சுருக்கமாகக் கூற முடியாவிட்டால் அதை உங்களுக்காக சுருக்கமாகக் கூற யாரையாவது கேட்கவும் ஒரு தீவிரமான கவனிப்பாளாராக கவனமாகவும் பொறுமையாகவும் கேளுங்கள் யாராவது உங்களை விமர்சித்தாலும் கூட குறுக்கிட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் மென்மையான திறன்களையும் ஆளுமையையும் வளர்ப்பதில் நீங்கள் உண்மையிலேயே ஆர்வமாக இருந்தால் உங்கள் நண்பர்களை விட உங்கள் விமர்சகர்களிடமிருந்து நீங்கள் மிகவும் பயனடைவீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் நண்பர்கள் பொதுவாக கண்ணியமானவர்கள் பின்னர் அவர்கள் உங்களை விமர்சிக்க விரும்பவில்லை பின்னர் அவர்கள் உங்களை விமர்சிக்க விரும்பவில்லை உங்கள் எதிரிகளோ அல்லது விமர்சகர்களோ தான் உங்களை கடுமையாக விமர்சித்து பின்னர் உங்களிடம் உள்ள எதிர்மறை குணங்களை உங்களுக்குச் சொல்வார்கள் நீங்கள் கடக்கக்கூடிய வரம்புகள் மற்றும் ஒரு விமர்சனம் கொடுக்கப்படும் போதெல்லாம் நீங்கள் சுயபரிசோதனையை பிரதிபலிக்கிறீர்கள் மேலும் நீங்கள் அவர்களுக்கு முன் பிரதிபலிக்கும்போது விமர்சிக்கிறவர் உங்களுக்கு பரிந்துரைகளை வழங்கும் நபர் நீங்கள் மற்றவரின் பேச்சை மிகவும் உன்னிப்பாகக் கேட்கிறீர்கள் என்று உணருவார் மேலும் உங்கள் மீது இடுகையிடப்பட்ட எந்த விமர்சனங்களாலும் நீங்கள் ஆதாயம் அடைவீர்கள் இப்போது இறுதியில் தொழில்நுட்பம் மற்றும் தகவல்தொடர்பு அடிப்படையில் நான் சொன்னதை விரைவாக மீட்டெடுக்க நான் ஐன்ஸ்டீனின் மேற்கோளைக் குறிப்பிட்டேன் அங்கு தொழில்நுட்பம் நமது மனித தொடர்புகளை மிஞ்சும் நாளில் உலகம் முட்டாள்களின் தலைமுறையைக் கொண்டிருக்கும் என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவர் கூறுகிறார் இப்போது இணையத்தில் கிடைக்கும் இந்த படம் மக்கள் எவ்வாறு மொபைல் அடிமைகளாக மாறிவிட்டார்கள் என்பதையும் நண்பர்களுடன் காபி குடிப்பது அல்லது கடற்கரையில் ஒரு நாள் செலவழிப்பது அல்லது எந்தவொரு விளையாட்டு நடவடிக்கைகளிலும் உங்கள் அணியை உற்சாகப்படுத்துவது அல்லது நெருக்கமான தருணங்களில் கூட அல்லது நீங்கள் ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது நீங்கள் சுற்றிப் பார்க்கும்போது அல்லது நெருங்கிய நபர்களுடன் இரவு உணவு சாப்பிடும்போது எப்படி தொழில்நுட்பம் அனைத்து வகையான தகவல்தொடர்புகளையும் முழுமையாக ஊடுருவியுள்ளது என்பதையும் காட்டுகிறது இப்போது எல்லா நேரத்திலும் நீங்கள் கைபேசியைப் பார்க்கிறீர்கள் பின்னர் நீங்கள் மனிதர்களைப் பார்க்கவில்லை நீங்கள் கண் தொடர்பை பராமரிக்கவில்லை இப்போது இந்த தொழில்நுட்பம் உண்மையில் இந்த நிலையை எட்டியுள்ளது பின்னர் அது நிறைய தடைகளை ஏற்படுத்துகிறது மொபைல் மற்றும் தொலைபேசி பயன்பாட்டைப் பற்றி பேசும்போது நான் நிறைய உதவிக்குறிப்புகளை வழங்கினேன் ஆனால் தகவல்தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் காரணமாக வரும் தடைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு இறுதி சிந்தனையாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வெற்றிகரமான உத்திகள் என்ன நீங்கள் உண்மையில் ஒருவரை தனிப்பட்ட முறையில் சந்திக்க முடிந்தால் பின்னர் நீங்கள் தொலைபேசியில் அந்த நபருடன் பேச வேண்டியதில்லை என்றால் எந்தவொரு தொழில்நுட்ப உதவிகளையும் குறைந்தபட்ச தகவல்தொடர்புக்கு பயன்படுத்துங்கள் எனவே பேசும் வடிவம் எழுதப்பட்ட வடிவம் சொற்களற்ற வடிவம் இவை மூன்றும் உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் பேச வேண்டியிருக்கும் போது நீங்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் எதையாவது எழுதி நபருக்கு அனுப்பும்போது நீங்கள் அதை எழுதுங்கள் சில நேரங்களில் சொற்களற்ற சைகைகள் யாரோ ஒருவர் உங்களிடம் மிகவும் சங்கடமான கேள்வியைக் கேட்கிறார் என்றால் நீங்கள் புன்னகைக்கலாம் பின்னர் நீங்கள் இல்லை என்பதைக் குறிக்கலாம் மற்றும் நீங்கள் பயன்படுத்தும் சேனல் குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை எனவே நீங்கள் நேருக்கு நேர் தகவல்தொடர்புகளை ஒன்றுக்கு ஒன்று அல்லது ஒரு குழுவிற்கு ஒன்றைப் பயன்படுத்த முடிவு செய்கிறீர்களா நீங்கள் குழுவில் இருக்கும்போது தொலைபேசி கான்பெரென்ஸ் முறை தொலைபேசியைப் பயன்படுத்துவீர்களா வெகுஜன தகவல்தொடர்புக்கு வானொலியைப் பயன்படுத்த விரும்புகிறீர்களா நீங்கள் தொலைக்காட்சியைப் பயன்படுத்துவீர்களா அல்லது தட்டச்சு செய்யப்பட்ட அல்லது கையால் எழுதப்பட்ட அல்லது மின்னஞ்சல் அல்லது எஸ்எம்எஸ் கடிதங்களைப் பயன்படுத்துவீர்களா இப்போது தேவையான தகவல்தொடர்பு முறைக்கு நீங்கள் பயன்படுத்த விரும்பும் பொருத்தமான ஊடகத்தை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இப்போது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நீங்கள் நேருக்கு நேர் தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்த முடிந்தால் எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சல் அனுப்ப வேண்டாம் நேர்மாறாகவும் உண்மை மேலும் நீங்கள் மின்னஞ்சல் மூலம் எதையாவது அனுப்ப முடிந்தால் அந்த நபரை நேருக்கு நேர் சந்திக்க நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை குறிப்பாக தூரம் அதிகமாக இருந்தால் பின்னர் சந்திப்பை அமைப்பது மிகவும் கடினமாக இருக்கும் எனவே அந்த விஷயத்தில் நீங்கள் மின்னஞ்சல் கூட பயன்படுத்தலாம் ஆனால் கடைசி முக்கியமான விஷயம் அதிகப்படியான பயன்பாட்டைத் தவிர்க்க வேண்டும் அதாவது மின்னஞ்சல் ஆசாரம் மற்றும் நெட்டிக்வேட்டில் விரிவுரையில் நாங்கள் நிறைய விவாதித்த பல மின்னஞ்சல்களை அனுப்புவது ஆனால் நீண்ட மின்னஞ்சல்களை அனுப்ப வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதற்கு பணம் செலுத்துவதில் நீங்கள் கவலைப்படாவிட்டாலும் நீண்ட தொலைபேசி அழைப்புகளைச் செய்யாதீர்கள் நீங்கள் அந்த நபரை சந்திப்பது நல்லது அல்லது நீங்கள் வணிகத்தைப் போல இருங்கள் பின்னர் அது ஒரு நெருக்கமான ஒன்றாக இருந்தால் உங்கள் தனிப்பட்ட பேச்சை சேர்க்கவும் ஆனால் பின்னர் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்த முடிக்கவும் பின்னர் மற்ற மற்றவரின் நேரத்திற்கு மரியாதை கொடுங்கள் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் குறிப்பாக தொலைபேசி போன்றவற்றை நீங்கள் மிகவும் கவனமாகப் பார்க்க வேண்டும் எடுத்துக்காட்டாக எஸ்எம்எஸ் மூலம் ரகசிய விஷயங்களைக் கேட்பது நீங்கள் நேர்காணலுக்குச் சென்றுள்ளீர்கள் பின்னர் நீங்கள் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தருக்கு அல்லது துறைத் தலைவருக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறீர்கள் இந்த நேர்காணலில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேனா என்று தயவுசெய்து பதிலளிக்கவும் இப்போது கிட்டத்தட்ட 100 சதவீதம் இந்த எஸ்எம்எஸ் க்கு யாரும் பதிலளிக்க மாட்டார்கள் சட்டபூர்வமான கடமைகள் உள்ளன எஸ்எம்எஸ் மூலம் மிக எளிதாக சொல்ல முடியாத கடமைகள் உள்ளன நீங்கள் மின்னஞ்சல் மூலம் கேட்டாலும் கூட சில நேரங்களில் தொலைபேசியில் கூட வெளிப்படுத்த முடியாத சில விஷயங்கள் உள்ளன அதை வெளிப்படுத்த முடியாது எனவே அந்த சந்தர்ப்பங்களில் குறிப்பாக ரகசிய விஷயங்களில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் கேட்கக்கூட கூடாது எனவே நீங்கள் அதைக் கேட்கும்போது அது நன்றாகத் இருக்காது சமகால காலங்களில் இப்போது உங்களிடம் பேஸ்புக் மெசஞ்சர் வாட்ஸ்அப் மெசஞ்சர் அல்லது எந்த வகையான மெசஞ்சரும் இருக்கும்போது மோசமான பயன்பாடு நடக்கிறது இதில் நீங்கள் சில பொத்தான்களைத் தொட்டு மறுமுனையில் மற்ற நபருக்கு செய்தி அனுப்பலாம் பின்னர் நீங்கள் எதையாவது தட்டச்சு செய்து அனுப்பலாம் இப்போது நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துகிறீர்களா என்று பார்க்க வேண்டும் சில நேரங்களில் நீங்கள் ஒரு நபரை வந்து ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கச் சொல்கிறீர்கள் பின்னர் அவர் ஒரு மிக முக்கியமான விஐபி என்று சொல்லலாம் அவர் உங்கள் நட்பை மதித்ததால் அவர் அந்த எண்ணைக் கொடுத்தார் ஆனால் நீங்கள் அந்த நபரிடம் கேட்கும்போது நீங்கள் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமா என்று கேட்கும்போது இந்த நேரத்தில் வாட்ஸ்அப் மூலம் அனுப்புவது அல்லது பேஸ்புக் மூலம் அனுப்புவது மற்ற நபரை புண்படுத்தும் ஏனெனில் சாதாரண சூழ்நிலையில் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் நீங்கள் அங்கு செல்கிறீர்கள் அந்த நபர் ஃபிரீயாக இருக்கிறாரா என்பதைக் கண்டுபிடித்து மற்ற நபரை நேரில் அழைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் சந்திப்பை செட் செய்கிறீர்கள் அல்லது செல்வதற்கு முன்பு குறைந்தபட்சம் தொலைபேசியில் அந்த நபரை அழைக்கிறீர்கள் எனவே சீரற்ற செய்திகளை அனுப்புவது பின்னர் நீங்கள் இதைச் செய்ய முடியுமா இல்லையா என்று யாரிடமாவது கேட்பது சமீபத்தில் பேஸ்புக்கில் ஒரு சுவாரஸ்யமான செய்தியைப் பெற்றேன் நீங்கள் ஒரு பரிந்துரைக் கடிதத்தைக் கொடுக்க முடியுமா என்று கேட்டார்கள் நான் கடந்த மூன்று மாதங்களாக உங்களை ஒரு பேஸ்புக் நண்பராக மட்டுமே அறிவேன் என்று கூறி திருப்பி அனுப்பினேன் பின்னர் மூன்று மாதங்களில் எனக்கு உங்களிடமிருந்து அடிக்கடி செய்திகள் மட்டுமே வந்துள்ளன எனக்கு கல்வி சார்ந்து எதுவும் கிடைக்கவில்லை எனவே உங்களைப் பற்றி நான் சொல்லக்கூடியது என்னவென்றால் மூன்று மாதங்களாக உங்களை ஒரு பேஸ்புக் தூதர் நண்பராக மட்டுமே மட்டுமே நான் அறிவேன் எனவே எனவே சில விஷயங்களின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஒரு பரிந்துரை கடிதத்தை வழங்குவது அல்லது ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு ஒருவரை அழைக்க குறுஞ் செய்தியை பயன்படுத்துவது பொருத்தமான ஒன்றல்ல மேலும் அதைப் பயன்படுத்த உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் இவற்றைச் செய்வதற்கான பொருத்தமான நேரத்தையும் ஊடகத்தையும் நீங்கள் உருவாக்க வேண்டும் சில நேரங்களில் மின்னஞ்சல் ஒரு முறையான தகவல்தொடர்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் அதற்கும் மேலாக சில நேரங்களில் மக்கள் நீங்கள் அவர்களை அழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அல்லது நீங்கள் அவர்களை சந்தித்து அவர்களுடன் பேசுங்கள் எனவே அதிகப்படியான பயன்பாட்டைத் தவிர்க்கவும் கடைசியாக நான் மிகவும் ஊக்கமளிக்கும் எழுத்தாளர் பிரையன் ட்ரேசியின் ஊக்கமளிக்கும் மேற்கோளுடன் வெளியேற விரும்புகிறேன் அவரது புத்தகம் ஆளுமை மேம்பாட்டு நேர மேலாண்மை இலக்கு போன்றவற்றில் பல புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன இது தகவல்தொடர்பு குறித்த அவரது புகழ்பெற்ற மேற்கோள் ஏனென்றால் உங்களில் பெரும்பாலோர் நான் இதைச் சொல்லும்போது கூட நீங்கள் தகவல்தொடர்புகளை உருவாக்க முடியாது நீங்கள் எப்படி ஒரு நிபுணராக முடியும் என்ற உங்கள் சொந்த அச்சங்களை நீங்கள் கொண்டிருக்க முடியாது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அவர் கூறுவதைப் புரிந்து கொள்ளுங்கள் தகவல் தொடர்பு என்பது நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இது சைக்கிள் ஓட்டுவது அல்லது தட்டச்சு செய்வது போன்றது நீங்கள் அதில் வேலை செய்ய விரும்பினால் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியின் தரத்தையும் விரைவாக மேம்படுத்த முடியும் எனவே சைக்கிள் ஓட்டுதல் அல்லது நீச்சல் அல்லது ஜாகிங் போன்ற பிற திறன்களை நீங்கள் வளர்த்துக் கொண்டதைப் போலவே இந்த திறனையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே இந்த திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள் நான் உங்களுக்குச் சொல்லவிருந்தபடி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியின் தரத்தையும் மேம்படுத்தவும் அதனுடன் உங்கள் ஆளுமையையும் வளர்த்துக் கொள்ளவும் விரும்புகிறேன் நன்றி இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி மற்றும் நீங்கள் வெற்றி பெறுவதை நான் விரும்புகிறேன்